அடுத்ததாக நாம் PIC தொடர் நுண்கட்டுப்படுத்திகளை பார்ப்போம் இவை மிகவும் எளிய நுண்கட்டுப்படுத்திகள் ஆகும் பல தொடர் செயலகங்கள் ஆக இவை வியாபித்து இருப்பதால் இவற்றை PIC குடும்ப நுண்கட்டுப்படுத்திகள் என்கிறோம் எனவே PIC அமைந்த நுண் கட்டுப்படுத்தியை மிக எளிமையான செயல்களுக்கும் பயன்படுத்தலாம் அல்லது மிகவும் உயர்நிலை செயல்களுக்கும் பயன்படுத்தலாம் PICன் அமைப்பை பார்க்கும் போது அதில் ஒரு நுண் கட்டுப்படுத்தியகம் உள்ளது அதற்குள் செயலக பணிகளுக்காக ஒரு நுண் செயலகம் உள்ளது அது ஹார்வர்டு கட்டமைப்பு கொண்டது எனவே நிரல் நினைவகமும் தரவு நினைவகமும் தனித்தனியே உள்ளன ஆணைகளுக்காக நிரல் நினைவகம் தரவு அணுகலுக்காக தரவு நினைவகம் அடுத்ததாக உள்ளிடு வெளியிடு முகப்புகள் IO ports உள்ளன நேர அளவி போன்ற சாதனங்களுக்கும் ஏதுவான அமைப்பாகவும் உள்ளது 18F நுண் கட்டுப்படுத்திகளில் இவையெல்லாம் உள்ளன படத்தில் நுண்செயலகத்தையும் முகவரி மற்றும் தரவு பாட்டை களையும் பார்க்கிறோம் இந்த நிரல் நினைவகம் தரவு நினைவகம் உள்ளிடு வெளியிடு முகப்பு மற்றும் துணை சாதனங்கள் எல்லாம் பாட்டை யுடன் இணைக்கப்பட்டுள்ளன முகவரி மற்றும் தரவு பாட்டைகள் மூலம் MPU தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது MPU வை இரண்டு பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று கணித மற்றும் தர்க்க செயல்களுக்கான எண்கணித ஏரண அகம் மற்றொன்று பதிவக பணிகளுக்கான ரெஜிஸ்டர் பகுதி எனவே PIC18F குடும்பத்தில் 21 பிட் முகவரி பாட்டையும்2MB நிரல் நினைவகம் மற்றும் 16 பிட் ஆணை தரவு பாட்டையும் உள்ளது ஆக நிரல் நினைவக பகுதியில் 16 பிட் அகலம் கொண்ட 2MB இடங்கள் உள்ளன தரவு நினைவகப் பகுதியில் 12 பிட் முகவரி பாட்டையும் 8 பிட் தரவு பாட்டையும் உள்ளன ஆக ஒவ்வொன்றும் 8 பிட் அகலம் கொண்ட 4KB தரவு நினைவக இடங்கள் உள்ளன எனவே நிரல் நினைவக முகவரி பாட்டையும் தரவு நினைவக முகவரி பாட்டையும் தனித்தனியே உள்ளன ரெஜிஸ்டர்கள் பல வங்கிகளாக பிரிக்கப்பட்டு வங்கி தெரிவு செய் ரெஜிஸ்டர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அடுத்து உள்ள கோப்பு தெரிவு செய் ரிஜிஸ்டர் சில சிறப்பு பணி பதிவகங்களை தெரிவுசெய்ய பயன்படுகிறது 8051 ல் உள்ளதைப் போலவே இங்கும் ரெஜிஸ்டர்கள் நினைவகத்தின் ஒரு பகுதியாகவே உள்ளன ஆகவே CPU ரெஜிஸ்டர்கள் என தனியாக இருப்பதில்லை நிரல் நினைவகத்தின் ஒரு பகுதியாகவே ரெஜிஸ்டர்கள் உள்ளன BSR மற்றும் FSR ம் உள்ளன BSR என்னும் ஒற்றை ரெஜிஸ்டர் எந்த ரெஜிஸ்டர் வங்கியை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறது FSR ஆனது நினைவகத்தின் ஒரு குறிப்பிட்ட ரெஜிஸ்டரை சுட்ட பயன்படுகிறது அடுத்து ஆணை சுட்டி உள்ளது ALU பகுதியில் 'W' ரெஜிஸ்டர் அல்லது செயல் பதிவகம் ஒன்று உள்ளது இது Accumulator அல்லது A ரெஜிஸ்டர் எனப்படும் 'திரட்டி' தான் எல்லா பணிகளும் இந்த திரட்டி யாகிய W ரெஜிஸ்டரை பொருத்தே நடைபெறுகிறது அடுத்து ஒரு நிகழ்நிலை ரெஜிஸ்டர் உள்ளது அதற்கடுத்தபடியாக ஒரு ஆணை குறிமுறை நீக்கி உள்ளது ஆணைகள் முதலில் இங்கு கொண்டுவரப்பட்டு இதன் மூலம் இங்குள்ள பிற பிரிவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன அடுத்து இந்த நினைவக தெரிவு செய் ரிஜிஸ்டர் மூலம் தெரிவுசெய்யப்பட்ட ரெஜிஸ்டரிலிருந்து தரவு கொணரப்பட்டு 'W' ரெஜிஸ்டர் உடன் ஆணை செயல்பாடு செய்யப்படுகிறது இங்கு W ரெஜிஸ்டர் ஒரு மூல இடமாகவும் செயல்பாட்டுக்கு பின்னர் தரவு சேருமிடம் ஆகவும் செயல்படுகிறது பின்னர் நம் தேவைக்கு ஏற்ப W ரெஜிஸ்டரில் இருந்து தரவை பிற ரெஜிஸ்டர்களுக்கு நாம் நகர்த்திக் கொள்ளலாம் அதற்கான உதாரணங்களை பின்னர் பார்க்கலாம் அடுத்ததாக Vss மற்றும் VDD உள்ளன VDD என்பது மின் சக்திக்கான இணைப்பு Vss என்பது தரை இணைப்பு படத்தில் மாறி உள்ளதை சரி செய்து கொள்ளவும் அடுத்து ஒரு நிலை மீட்டல் இணைப்பு உள்ளது அதன்மூலம் பிராசஸரை நிலை மீட்டல் செய்து கொள்ளலாம் ஒரு இடைமறி இணைப்பும் உள்ளது இதன் மூலம் பல இடைமறி செயல்பாடுகள் செய்துகொள்ளலாம் அடுத்து இரண்டு கட்டுப்படுத்தும் இணைப்புகள் ஒன்று வாசிக்க இன்னொன்று எழுத உள்ளன வாசி எழுது ReadWrite கட்டுப்பாட்டு குறிப்புகளுக்கு ஏற்ப ReadWrite செயல்களை கட்டுப்படுத்துகின்றன இப்போது இந்த நுண்செயலகத்தின் உள்ளே பார்த்தோம் என்றால் அதில் எண்கணித ஏரண அகம் ரெஜிஸ்டர்கள் கட்டுப்படுத்தியகம் ஆகியவை உள்ளன ALU வின் உள்ளே ஒரு ஆணை குறிமுறை நீக்கி உள்ளது எல்லா ஆணைகளும் 16 பிட் ஆணைகள் எனவே ஆணை குறிமுறை நீக்கி யில் 16 பிட் ரிஜிஸ்டர் உள்ளது அடுத்து 5 பிட் அளவு கொண்ட ஒரு நிகழ்நிலை ரிஜிஸ்டர் உள்ளது இது நிகழ்நிலை கொடிகளை சேமிக்கிறது அடுத்து 'W' ரெஜிஸ்டர் எனப்படும் ஒரு செயல் பதிவகம் உள்ளது உண்மையில் அது ஒரு 8 பிட் திரட்டி ஆகும் இது 8051 அல்லது 8085 ல் உள்ள திரட்டியை போன்றதே அடுத்து MPU வினுள் சில ரெஜிஸ்டர்கள் உள்ளன முக்கியமான ரிஜிஸ்டர் ஆணை சுட்டி முகவரி பாட்டை 21 பிட் கொண்டுள்ளதால் இதுவும் 21 பிட் அளவு கொண்டது பிறகு 4 பிட் வங்கி தெரிவு செய் ரெஜிஸ்டர் உள்ளது இது தரவு நினைவகத்தை நேரடி முகவரியிட பயன்படுகிறது இதன் மூலம் தரவு நினைவகத்தில் உள்ளதை 'W' ரிஜிஸ்டரில் ஏற்றியோ அல்லது W ரெஜிஸ்டருக்கும் தரவு நினைவக ரெஜிஸ்டருக்கும் இடையிலோ நாம் செயல்களை செய்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த 4 பிட் BSR செயல்படுகிறது அடுத்து 12 பிட் FSR உள்ளது இது தரவு நினைவகத்தை மறைமுக முகவரி இடும் நினைவக சுட்டிகளாக பயன்படுகிறது ஆக மறைமுக முகவரி முறைமை மூலம் ஒரு வினை ஏற்பி அல்லது ஒரு ஆணையை கொண்டுவருவதற்கு இந்த FSR பயன்படுகிறது அடுத்ததாக உள்ள இந்த கட்டுப்படுத்தியகம் மூலம் நேர மற்றும் கட்டுப்பாட்டு குறிப்புகள் தரப்படுகின்றன வாசி எழுது செயல்களும் இதன் மூலமே நிகழ்த்தப்படுகின்றன நம்மிடையே இரண்டு முகவரி பாட்டைகள் உள்ளன ஒன்று நிரல் நினைவகத்துக்கானது மற்றொன்று தரவு நினைவகத்துக்கானது நிரல் நினைவக பாட்டையானது 21 பிட் முகவரி பாட்டை இதன் மூலம் 16 பிட் 2 பைட் நீளம் கொண்ட 2MB முகவரி இடங்களை முகவரியிட இயலும் தரவு நினைவகத்துக்கு 12 பிட் முகவரி பாட்டை உள்ளது தரவு நினைவகம் 8 பிட் ஆனதால் இங்கு 4KB நினைவக இடங்கள் உள்ளன நிரல் நினைவகத்துக்காக 16 பிட் ஆணை தரவு பாட்டை 16 bit InstructionData Bus உள்ளது நிரல் நினைவகத்தை இரண்டு காரணங்களுக்காக அணுகுவோம் ஒன்று ஆணையைப் பெறுவதற்கு மற்றொன்று அங்குள்ள மாறிலியை பெறுவதற்கு அங்குள்ள ஒரு மாறிலியை செயலகத்தினுள் ஏற்றி செயல்களைச் செய்யலாம் நேரடி வினை ஏற்பிகள் ஆணையின் ஒரு பகுதியாகவே சேமிக்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த 16 பிட் ஆணைதரவு பாட்டை நிரல் நினைவகத்தை இணைக்கிறது எனவே ஆணையானது மாறிலியை பயன்படுத்தும் போது 16 பிட் பாட்டையை பயன்படுத்துகிறது அல்லது மாறி மதிப்பை தரவு நினைவகத்தில் சேமிக்கும்போது 8 பிட் தரவு பாட்டையை பயன்படுத்தி 8 பிட் அகலம் கொண்ட மாறிகளை சேமிக்கிறது மேலும் வாசி எழுது செயல்களுக்கான கட்டுப்பாட்டு குறிப்புகளும் இங்கு உள்ளது 18F குடும்பத்தில் பல வகைகள் உள்ளன இந்த 18F4524520 சற்று மேம்பட்ட வகை இங்கு நிரல் நினைவக அளவு 32 K ஆகும் முகவரி வீச்சு 000000 முதல் 007FFF ஆகும் தரவு நினைவகம் 4KB அளவு ஆகும் அதன் முகவரி வீச்சு 000 முதல் FFF அடுத்ததாக ஒரு தரவு EEPROM உள்ளது இது தரவு முகவரி இடத்தின் பகுதி அல்ல மாறாக இதை சிறப்பு பணி ரெஜிஸ்டர்கள் மூலம் அணுகலாம் ஏற்கனவே குறிப்பிட்ட BSR மற்றும் FSR களில் FSR இந்த சிறப்பு பணி ரெஜிஸ்டர்களை இதற்காக பயன்படுத்துகிறது நிரல் நினைவகத்தின் கட்டமைப்பு இதுதான் இதில் 21 பிட் முகவரி பாட்டை உள்ளது இதில் 32K அளவு கொண்ட இந்தப் பகுதி மட்டும் பயன்படுகிறது 008000 முதல் 1FFFFF வரையுள்ள இந்தப் பகுதி பயன்படுத்தப்படுவதில்லை எனவே நிரல் நினைவகம் 32K மட்டுமே அடுத்தபடியாக தரவு நினைவகத்துக்கு 12 பிட் முகவரி பாட்டை உள்ளது இது 4KB அளவு கொண்டது இதில் தரவு ரிஜிஸ்டர்கள் மற்றும் கோப்பு ரிஜிஸ்டர்கள் ஆகிய இரண்டும் உள்ளன தரவு நினைவகம் பல வங்கிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே வங்கி தெரிவு ரெஜிஸ்டர் பற்றி குறிப்பிட்டுள்ளேன் அது ஒரு 4 பிட் ரெஜிஸ்டர் அதில் 0 முதல் F வரையுள்ள வங்கி முகவரிகள் இருக்கும் ஒவ்வொரு வங்கியிலும் சில பொது பயன்பாட்டு ரிஜிஸ்டர்கள் அல்லது சில சிறப்பு பணி ரிஜிஸ்டர்கள் இருக்கும் பொதுப்பணி ரிஜிஸ்டர்கள் 00 முதல் 7F வரை இருக்கும் இது 128 பொதுப் பயன்பாட்டு ரிஜிஸ்டர்கள் ஆகும் அடுத்து 128 SFRs உள்ளன எனவே ஒவ்வொரு 256 தரவு RAM தொகுப்புகளும் ரெஜிஸ்டர்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதில் 128 பொதுப் பயன்பாட்டு ரிஜிஸ்டர்கள் மற்ற 128 சிறப்பு பணி ரெஜிஸ்டர்கள் சரியான ரெஜிஸ்டர் வங்கியை SFR பிட்டுகள் மூலம் தெரிவு செய்து கொள்ளலாம் வங்கி 0 முதல் வங்கி F வரை 16 வங்கிகளையும் தெரிவு செய்ய முடியும் இங்கு 5 உள்ளிடு வெளியிடு முகப்புகள் IO ports முகப்பு A முதல் முகப்பு E வரை உள்ளன பல IO முனைகள் பன்மையாக்கம் செய்யப்பட்டுள்ளன அதாவது 8051ஐ போலவே பல பணிகள் செய்யக் கூடியவையாக உள்ளன பொதுவாக ஒவ்வொரு முகப்பிலும் 8 IO முனைகள் உள்ளன ஒவ்வொரு முகப்புக்கும் ஒரு முகவரி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே Port A முதல் Port E வரை நிலையான முகவரிகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒரு சிறப்புப் பணி ரெஜிஸ்டரால் அறியப்படுகின்றன இதுவும் 8051ல் முகப்புகள் P0 P1 P2 P3 க்கு நினைவகத்தில் இடங்கள் ஒதுக்கியுள்ளது போலத்தான் ஆக முகப்பு A முதல் முகப்பு E வரை முறையே முகவரி இடங்கள் ஒதுக்கப்பட்டு தனது சிறப்பு பணி ரெஜிஸ்டர் ஆல் அழைக்கப்படுகின்றன 8051 ல் முகப்புகளுக்கு தரவு நகர்த்தலை MOV ஆணை மூலம் செய்யும்போது முகப்பு இடங்கள் உண்மையில் நினைவக இடங்களாக விவரணை செய்யப்பட்டுள்ளன இங்கும் அதே போல நினைவக இடங்களிலும் தரவு RAM இடங்களிலும் விவரணை செய்யப்பட்டு ஒவ்வொரு முகப்பும் அதனதன் SFR ஆல் அறியப்படுகின்றன இதன் விவரம் என்னவென்றால் நம்மிடம் முகப்பு A முகப்பு B முகப்பு C முகப்பு D மற்றும் முகப்பு E ஆகியவை உள்ளன செயலகத்திலிருந்து தரவு நினைவகத்துக்கு ஒரு 12 பிட் முகவரி பாட்டையும் ஒரு 8 பிட் தரவுப் பாட்டையும் உள்ளன ஆக முகப்பு A வை தேர்ந்தெடுக்க ஒரு 12 பிட் முகவரி உள்ளது முகப்பு B க்கு ஒரு 12 பிட் முகவரி உள்ளது இந்த முகவரிகள் நிலையானவை எனவே ஒவ்வொரு முகப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட முகவரி உள்ளது முகப்பு A வில் RA0 முதல் RA6 வரை முகப்பு முனைகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் பல பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன மொத்தம் 7 முனைகள் உள்ளன ஒப்புமை 0 ஒப்புமை 1 மற்றும் ஒப்புமை 2 ஒப்புமை 3 என உள்ளன ஒப்பிலக்க மாற்றிகளை பயன்படுத்தும்போது ஒப்புமை தடங்களை இந்த முனைகளில் இணைக்கலாம் நான்கு ஒப்புமை தடங்களை இதில் இணைக்கலாம் Vref Vref போன்றவை ADC க்காக பயன்படுகின்றன மேலும் உள்ள முனைகளில் நேர அளவிக்கான முனை உள்ளது அடுத்துள்ள இந்த முனை நிரலுக்கானது மேலும் முனைகளின் அனைத்து பணிகளையும் கையேட்டில் விவரமாக பார்த்துக் கொள்ளலாம் இங்கு நாம் விளக்க விரும்புவது முகப்புகளின் இந்த முனைகள் எல்லாமே பல பணிகள் ஆற்றக் கூடியவை ஒரே ஒரு பணிக்காக ஒதுக்கப்பட்டவை அல்ல INT 0 INT 1 மற்றும் INT 2 போன்ற இடைமறி இணைப்புகளும் உள்ளன இந்த வகையில் 8051 போலவே தான் இதுவும் பன்மையாக்கம் செய்யப்பட்ட முகப்பு முனைகளை கொண்டுள்ளது தரவு நகர்த்தலை பற்றி பேசும்போது அது தொடர்நிலை தரவு நகர்த்தலாகவோ அல்லது இணை நிலை தரவு நகர்த்தலாகவோ இருக்கலாம் இந்த இரண்டு நுணுக்கமுறை களிலும் இரண்டு வகைகள் உள்ளன நகர்த்தல் நுண் செயலகத்தினால் துவக்கப்படலாம் அல்லது வெளி சாதனங்களால் துவக்கப்படலாம் இரண்டில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நுண் செயலகத்தினால் துவக்கப்படும் போது அது நிபந்தனை இல்லாத தரவு நகர்த்தல் ஆக இருக்கலாம் அதாவது செயலகம் தரவை அந்த முகப்புக்கான தரவுப்பாட்டையில் வைத்துவிடும் அந்த முகப்பில் இணைக்கப்பட்டுள்ள சாதனமானது அதை ஏற்றுக்கொள்ளும் என கருதப்படும் எனவே மொத்த தரவு நகர்த்தலும் வேறு எந்த கட்டுப்பாடும் இன்றி அமையும் அல்லது வாக்கெடுப்பு முறையில் தரவை நகர்த்தலாம் வாக்கெடுப்பு முறைமையில் செயலகம் ஆனது தரவை அனுப்பவோ அல்லது பெற்றுக் கொள்ளவோ அந்த சாதனமானது தயாராக உள்ளது என வாக்கெடுப்பு மூலம் அறிந்துகொண்ட பின்னரே தரவு நகர்த்தல் நிகழ்த்தப்படும் அல்லது கைகுலுக்கல் மூலமும் தரவு நகர்த்தல் நிகழ்த்தலாம் செயலகம் ஆனது தரவை அனுப்புவதற்கு தயாரானவுடன் அதை தரவுப் பாட்டையில் வைத்துவிட்டு பின்னர் ஒரு செல்லுபடி குறிப்பையும் வைக்கும் கைகுலுக்கல் முறைமையில் இரண்டு சாதனங்களுக்கு இடையே தரவு நகர்த்தலுக்கான முறையை படத்தில் காணலாம் இது சாதனம் 1 எனவும் இது சாதனம் 2 எனவும் கொள்வோம் அடுத்து இதை தரவுக்கான இணைப்பாக கொள்வோம் நமக்கு மேலும் இரண்டு கட்டுப்பாட்டு குறிப்புகள் தேவைப்படுகின்றன ஒன்று செல்லுபடி குறிப்பு மற்றொன்று ஏற்பு குறிப்பு ஆகும் படத்தில் காட்டியவாறு முதலில் D1 தரவை தரவு பாட்டையில் வைத்துவிடும் அது படத்தில் முறையாக காட்டப்பட்டுள்ளது அகலமான இந்த பகுதியில் தரவு உள்ளது தரவை வைத்தபிறகு அடுத்து செல்லுபடி குறிப்பை இயக்கும் செல்லுபடி குறிப்பு உயரும் மற்றும் வீழும் விளிம்புகளை கொண்டுள்ளது அந்த வீழும் விளிம்பின் போது தூண்டப்பட்டு தரவு D2 வால் பெற்றுக்கொள்ளப்படும் படத்தில் இது செல்லுபடி குறிப்புக்கு கீழே காட்டப்பட்டுள்ளது D2 தரவை பெற்றுவிட்ட பிறகு D2 ஒரு ஏற்பு குறிப்பை அனுப்பும் இது இறுதியாக வரைந்துள்ள கோட்டின் மூலம் காட்டப்படுகிறது ஏற்புக் குறிப்பின் வீழும் விளிம்பின் போது தூண்டுதல் நிகழ்த்தப்பட்டு தரவு பாட்டையில் இருந்து தரவானது நீக்கப்படுகிறது இவ்வாறு இரண்டு சாதனங்களுக்கு இடையே முறையான கை குலுக்கல் மூலம் தரவு நகர்த்தல் நிகழ்த்தப்படுகிறது இவ்வாறாக கை குலுக்கல் முறை சற்று சிக்கலானதாக உள்ளது மாறாக வெளிச்சாதனம் தரவு நகர்த்தலை துவக்கினால் அது இடைமறியை நுண் செயலகத்துக்கு அனுப்பும் பின்னர் MPU தரவு நகர்த்தல் செயலை துவக்கும் பல சாதனங்கள் இந்த செயலகத்தால் ஏதுவாக செயல்படுத்தப்படுகின்றன நேர அளவி மூலம் பெறுதல் ஒப்பிடுதல் மற்றும் துடிப்பு கால பண்பேற்றம் போன்ற செயல்கள் நடத்தப்படுகின்றன அடுத்து தொடர்நிலை தகவல் தொடர்பு முதன்மை ஒத்தியக்க தொடர்நிலை முகப்பு மூலம் நிகழ்த்தப்படுகிறது MSSP மூலம் ஒத்தியக்க தகவல்தொடர்பு நிகழ்த்தப்படுகிறது பொது ஒத்தியக்க ஒத்தியக்கமில்லா பெறுவி பரப்பி மூலம் ஒத்தியக்கமில்லா பரப்புதல் நிகழ்த்தப்படுகிறது மேலும் ஒப்பிலக்க மாற்றி AD Converter இணை அடிமை முகப்பு தரவு EEPROM ஆகியவை உள்ளன ஆகவே தேவைக்கேற்ப நமது சாதனங்களை இவற்றுக்கு ஏதுவாக இணைத்து நாம் பயன் படுத்திக்கொள்ளலாம் உதாரணமாக ஒப்புமை குறிப்புகளை AD தடத்தில் AD Channel இணைத்தால் AD மாற்றி அந்த செயலை செய்து முடித்து விடும் படத்தில் பாருங்கள் MCU வில் உள் வெளி முகப்பு மற்றும் தரவு நினைவகம் ஆகியவை உள்ளன தரவு நினைவகம் சாதனங்களை இணைக்க ஏதுவாய் பயன்படுகிறது இதில் நேர அளவி 0 நேர அளவி 1 நேர அளவி 2 நேர அளவி 3 என மொத்தம் நான்கு நேர அளவிகள் உள்ளன நான்கு தடங்கள் கொண்ட ஒரு பல தட ஒப்பிலக்க மாற்றி Multichannel AD Converter உள்ளது மேலும் பிற சாதனங்களாக CCP1 CCP2 மற்றும் தொடர்நிலை முகப்பு USART இணை அடிமை முகப்பு தரவு EEPROM ஆகியவை உள்ளன இந்த சாதனங்களை எல்லாம் தேவைப்படின் இணைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறப்பு பண்புக் கூறுகளை பார்ப்போம் செயலகத்தை உறக்க நிலையில் வைக்கலாம் அப்போது மின்சக்தி செலவு குறைந்துவிடும் அடுத்து கண்காணிப்பு நேர அளவி உள்ளது இது காலக்கெடுவுக்குள் முடியாத செயல்களை கண்டறிய பயன்படுகிறது படத்தில் காட்டிய உதாரணத்தின் படி ஒரு இடைமறி வரும்போது அதற்கான இடைமறி சேவை செயல்முறை இயங்கும் இந்த ISR ஆனது குறித்த கால வரம்புக்குள் முடியாமல் போகலாம் ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியான செயலுக்கு ISR ஆனது இரண்டு வினாடிகளுக்குள் முடிந்தாக வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அவ்வாறு அதற்குள் முடியாமல் போனால் அதை பழுது எனக் கருதி அதிலிருந்து மீள ஒரு உயர்நிலை செயல்பாடு தூண்டப்பட வேண்டும் உதாரணமாக புகையை உணரும் ஒரு பாதுகாப்பு கருவி தீயணைப்பானை ISR மூலம் அந்த குறுகிய காலத்துக்குள் இயக்க முடியாமல் போய்விடலாம் இந்த அவசர நிலையில் அதிலிருந்து மீண்டு வர அடுத்த உயர்நிலை செயல்பாடு அதாவது தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிப்பது நடந்தாக வேண்டும் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ISR நிறைவுற்று அங்குள்ள தீயணைக்கும் கருவி இயங்குவதை அறிந்துகொள்ள ISR குறிமுறை துவங்கும்போதே ஒரு நேர அளவியும் இயங்கத் தொடங்கும் குறிப்பிட்ட அந்த இரண்டு வினாடிகளில் ISR முடிந்துவிட்டால் அந்த நேர அளவி செயலிழக்க வைக்கப்படும் வேறு நிகழ்வுகள் நடைபெறாது மாறாக ISR இரண்டு வினாடிகளில் நிறைவு பெறாவிட்டால் நேர அளவி கெடுவை கடந்து மற்றொரு உயர்நிலை இடைமறியை துவக்கி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிப்பது அந்த உயர்நிலை இடைமறி இயங்கும் இந்த கண்காணிப்பு நேர அளவிகள் "ஒருமுறை அளவிகள்" என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து குறிமுறை பாதுகாப்பு உள்ளது ஒரு குறிப்பிட்ட முகவரி வரம்பை வரையறுத்து அதன்மூலம் குறிமுறை அணுகலை பாதுகாக்கலாம் சுற்றுக்குள் தொடர்நிலை நிரலாக்கம் மூலம் ஒரு சுற்று செயலில் உள்ள போது சில நிரல்களை ஒரு தொடராக நுண் கட்டுப்படுத்திக்கு அனுப்பலாம் அடுத்து சுற்றுக்குள் உள்ள பிழை நீக்கி மூலம் அமைப்பில் உள்ள சிக்கல்களை நீக்கிக் கொள்ளலாம் இது PICன் நிரலாக்க படிமம் ஆகும் இந்த அமைப்பை பயன்படுத்துபவர் என்ற முறையில் பார்க்கும்போது MPU வில் ALU மற்றும் ரெஜிஸ்டர்கள் உள்ளன ALU வில் ஆணை குறிமுறை நீக்கி டேபிள் லேட்ச் மற்றும் 5 பிட் நிலைக்கொடி W ரெஜிஸ்டர் பெருக்கல் கணக்குகளின் விடையை சேமிக்க ப்ராடக்ட் ரெஜிஸ்டர்கள் உள்ளன ரெஜிஸ்டர் தொகுப்பினுள் ஆணை சுட்டி மேஜை சுட்டி உள்ளன அவை மறைமுக அணுகலுக்கான பல இடங்களை சுட்ட பயன்படுகின்றன அடுத்து வங்கி தெரிவு செய் ரெஜிஸ்டர் மற்றும் கோப்பு தெரிவு செய் ரிஜிஸ்டர் உள்ளன FSR ல் FSR 1 FSR 2 மற்றும் 3 என தேர்ந்தெடுக்க உள்ளன BSR 0 மூலம் Bank 0 BSR 1 மூலம் Bank 1 தெரிவு செய்யலாம் BSR 0 வானது GPSR மற்றும் SPSR என பிரிக்கப்பட்டுள்ளது அவை பொதுப் பயன்பாட்டு ரெஜிஸ்டர்கள் மற்றும் சிறப்பு பணி ரிஜிஸ்டர்கள் ஆகும் கூடுதலாக IO வசதிகள் மற்றும் பிற துணை சாதனங்களும் உள்ளன இந்த பட்டியலில் பல வகையான PIC கட்டுப்படுத்திகள் மற்றும் அவற்றின் திறன் போன்ற விவரங்கள் உள்ளன ஆணைகளை பார்க்கும்போது 77 பொறி மொழி ஆணைகள் உள்ளன PIC குடும்பத்தின் பழைய வகைகளில் 33 அல்லது 35 ஆணைகள் மட்டுமே இருந்தன இதில் அதிக எண்ணிக்கையில் ஆணைகள் இருப்பதால் அதிக திறன் வாய்ந்ததாக உள்ளது ஆனால் பிற நுண் கட்டுப்படுத்திகளுடன் ஒப்பிடும் போது இதில் மிகக் குறைவான ஆணைகள் இருந்தாலும் பயன்பாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே உள்ளன